புகைப்படக் கண்டுபிடிப்பாளர்களில் இந்த தொகுதிக்கு வணக்கம் மற்றும் வரவேற்கிறோம் எனவே முந்தைய தொகுதியிலிருந்து விவாதத்தைத் தொடருவோம் இங்கே ஒரு PIN மற்றும் APD டையோட்களின் கட்டமைப்பைப் பார்ப்போம் புகைப்படக் கண்டறிதலுக்கான பனிச்சரிவு புகைப்பட டையோட்கள் இது பின் புகைப்பட டையோட்டின் திட்டமாகும் ஆகவே P பக்கத்திலிருந்து வெளிச்சம் நுழைவதை நீங்கள் காண்கிறீர்கள் சில சமயங்களில் ஒளி உங்களுக்கு அல்லது உங்களுக்கான அடி மூலக்கூறு எது என்பதை நீங்கள் எவ்வாறு கட்டமைக்கிறீர்கள் என்பதைப் பொறுத்து இறுதிப் பகுதியிலிருந்தும் ஒளி நுழையலாம் ஆனால் நீங்கள் இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஒரு பெரிய I பிரிவு உள்ளது இப்போது நீங்கள் குறைக்கடத்திகளின் சொற்களைப் புதுப்பித்தால் P என்பது P வகை குறைக்கடத்தியைக் குறிக்கிறது அதாவது இது ஒரு பென்டாவலண்ட் அணுக்களால் ஆனது எனவே உள்ளார்ந்த ஒன்று நீங்கள் சம எண்ணிக்கையிலான துளைகள் மற்றும் எலக்ட்ரான்களைக் கொண்ட ஒன்றாகும் எனவே அங்கு நிகர கட்டணம் ஏதும் இல்லை அதேசமயம் P என்பது ஏற்பி அயனிகள் என அழைக்கப்படும் பொருட்களால் அளவிடப்படுகிறது எனவே அவை உண்மையில் சிலிக்கான் என்றால் நீங்கள் ஊக்கமளித்த பொருள் பின்னர் சிலிக்கான் மாறுபாடுகள் எலக்ட்ரான்கள் மூன்று திருப்தி அடைந்தன பின்னர் ஒரு துளை மீதமிருக்கும் அல்லது அது உண்மையில் நன்கொடையாக வழங்கப்பட்ட ஐந்து வேலன்ஸ் எலக்ட்ரான்கள் ஐந்து நன்கொடை ஒரு துளை மீதமுள்ளதாக இருக்கும் N வகை பொருளுக்கு நீங்கள் உண்மையில் அவற்றை நன்கொடையாளர்கள் என அழைக்கிறீர்கள் நன்கொடைகளில் நீங்கள் அவர்களுக்கு ஐந்து வேலன்ஸ் எலக்ட்ரான்களை வழங்குவீர்கள் மேலும் ஒவ்வொரு நன்கொடையாளர்களுக்கும் ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான் கிடைக்கும் எனவே P பகுதி என்பது நேர்மறையான அதிகப்படியான கேரியராகும் எனவே இவை கொண்டு செல்லும் துளைகள் இவை அதேசமயம் N பெரும்பாலும் எதிர்மறை எலக்ட்ரான்களைக் கொண்டுள்ளது ஏனெனில் இது ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கு வழிவகுக்கும் டோனார் அயனிகளால் பங்களிக்கப்படுகிறது உள்ளார்ந்த பகுதி என்பது நடுநிலையானது இருப்பினும் பொதுவாக டிடெக்டர் வடிவமைப்புகள் அல்லது ஃபோட்டோ டிடெக்டர் வடிவமைப்புகளில் பயன்படுத்தப்படும் PIN ஃபோட்டோ டிடெக்டரில் இது சற்று P பிராந்தியமாக இருக்கும் இது சற்று P பிராந்தியமாக இருக்கும் இந்த லேசான பிஸ்னஸ் ஊக்கமருந்து அசுத்தங்கள் காரணமாக வருகிறது அல்லது சில நேரங்களில் மின்சார புலத்தை சரியாக நிர்வகிக்க உள்நாட்டில் சேர்க்கப்படுகிறது இந்த PIN கட்டமைப்பிற்கு என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன என்பதைப் பார்த்தால் பல்வேறு பொருட்கள் சரியாகப் பயன்படுத்தப்படுவதைக் காணலாம் இந்த பொருட்கள் ஒவ்வொன்றும் புகைப்பட டையோடு சுற்றுக்கு சரியாகப் பயன்படுத்தப்படலாம் இந்த பொருட்கள் ஒவ்வொன்றும் புகைப்பட டையோடு சுற்றுகளுக்குப் பயன்படுத்தப்படலாம் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னவென்றால் இந்த பொருட்கள் நான் பேசும் உள்ளார்ந்த பகுதிக்கு சரி உள்ளார்ந்த மற்றும் நான் பேசும் P மற்றும் என் உள்ளடக்கிய பகுதிகளைப் பற்றியது இந்த பொருட்களில் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் இந்த பொருட்கள் ஒவ்வொன்றும் ஒரு பெரிய உறிஞ்சுதல் உரிமையைக் கொண்டுள்ளன எனவே Y அச்சில் நாம் ஒரு சென்டிமீட்டரில் உறிஞ்சுதல் குணகத்தை வகுத்துள்ளோம் இங்கே x அச்சில் அலைநீள அச்சு உள்ளது எனவே இந்த உறிஞ்சுதல் குணகத்தைப் பார்த்தால் இது உண்மையில் நான் இங்கே காண்பிக்கும் சிலிக்காவிற்கு மிகவும் பெரியது என் பேனா இயக்கத்தை நீங்கள் அங்கே காணலாம் என்று உங்களுக்குத் தெரியும் உறிஞ்சுதல் குணகம் மிகவும் பெரியது பின்னர் அலைநீளத்தின் குறிப்பிட்ட மதிப்பில் அது திடீரென்று பூஜ்ஜியத்திற்கு கீழே குறைகிறது அதே பண்பில் நீங்கள் எந்தவொரு பொருளுக்கும் உறிஞ்சலாம் எடுத்துக்காட்டாக இந்த இண்டியம் காலியம் ஆர்சனைடு சிவப்பு நிறத்தில் காட்டப்பட்டுள்ளதைப் பார்த்தால் ஒரு பெரிய உறிஞ்சுதல் குணகம் சரி பின்னர் திடீரென்று பூஜ்ஜியத்தை நோக்கி ஒரு துளி உள்ளது திடீர் துளி இங்கே நன்றாக காட்டப்படவில்லை ஆனால் உண்மையில் அங்கே கிட்டத்தட்ட திடீர் துளி உள்ளது இண்டியம் காலியம் ஆர்சனைடு இன்பி பொருளுக்கும் இதே குணாதிசயம் உள்ளது காலியம் ஆர்சனைடிற்கும் அதே விஷயம் இருக்கிறது அதே விஷயம் ஜெர்மானியத்திற்கும் உள்ளது இப்போது இந்த வளைவின் ஒரு சோகமான பகுதி என்னவென்றால் சிலிக்கான் ஒரு மைக்ரானில் துண்டிக்கப்படுகிறது எனவே ஆப்டிகல் கம்யூனிகேஷன் சிஸ்டங்களுக்கான புகைப்படக் கண்டுபிடிப்பான பொருளாக சிலிக்கானை என்னால் உண்மையில் பயன்படுத்த முடியாது ஏன் ஏனென்றால் பெரும்பாலான ஆப்டிகல் தகவல்தொடர்பு அமைப்புகள் வழக்கமான சி பேண்ட் மற்றும் எல் பேண்டில் இயங்குகின்றன அதாவது அவை 1 55 மைக்ரான் வலப்பக்கத்தில் இருந்து இயங்குகின்றன எனவே அவை ஜெர்மானியத்தைப் பயன்படுத்தக்கூடிய இந்த பிராந்தியத்தில் இயங்குகின்றன ஆனால் அது மிகவும் திறமையானது அல்ல அல்லது நீங்கள் இந்த இன்டியம் காலியம் ஆர்சனைடு மற்றும் இண்டியம் பாஸ்பேட் ஆகியவற்றை இணைத்து ஒரு ஹீட்டோரோ கட்டமைப்பை உருவாக்கலாம் அல்லது நீங்கள் நேராக ஒரு இண்டியம் காலியம் ஆர்சனைடு அல்லது ஒரு இன்டியம் காலியம் ஆர்சனைடு மற்றும் இன்பி பொருளைப் பயன்படுத்தலாம் எனவே InGaAs ஃபோட்டோடியோட்கள் அல்லது InGaA கள் மற்றும் InP ஃபோட்டோடியோட்களின் கலவையானது சரி நான் சிலிக்கான் பயன்படுத்த முடியாது என்பதும் சிலிக்கான் என்பது வி யில் காணப்படுவதும் இந்த புனையமைப்பாக இருப்பதால் துரதிர்ஷ்டவசமாக அவற்றைப் பயன்படுத்த முடியாது ஆப்டிகல் கம்யூனிகேஷன் ஃபோட்டோ டிடெக்டர்களுக்கு இருப்பினும் சிலிக்கான் ஃபோட்டானிக்ஸ் முயற்சிக்கும் சமீபத்திய போக்கு டிடெக்டர்களுக்காக அல்ல ஆனால் பிற பொருட்களுக்கு மக்கள் வேலை செய்கிறார்கள் ஆகவே ஆப்டிகல் கண்டறிதலுக்கான சிலிக்கான் பொருட்களையும் எதிர்காலத்தில் எந்த வகையிலும் கொண்டு வருவதற்காக அனைத்து VLSI தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்த முடியும் என்று நம்புகிறோம் இதுவரை நாம் பார்ப்பது பின் கட்டமைப்பு என்று அழைக்கப்படும் ஒரு கட்டமைப்பாகும் வெளிச்சத்தில் இந்த சம்பவம் உங்களுக்குத் தெரிந்தால் இது வெளிச்சத்தில் நடந்த ஒரு வழியாகும் இது ஒரு உயர்மட்ட சம்பவமாகவும் இருக்கலாம் எனவே நீங்கள் மேலே இருந்து ஒளியை வைக்கிறீர்கள் இதனால் அது நேரடியாக உள்ளார்ந்த பகுதியை அடைகிறது இந்த PIN டையோட்டின் சிறப்பியல்பு என்ன நீங்கள் இங்கே ஒரு சார்புநிலையைப் பார்த்தால் சார்பு எங்கே என்று பாருங்கள் சார்பு என்பது உள்ளார்ந்த பிராந்தியத்தில் ஒரு குறைப்பு அடுக்கு இருக்கும் வகையில் உள்ளது நீங்கள் தலைகீழ் சார்பு மின்னழுத்தத்தை சரியாக அதிகரிக்கும்போது குறைப்பு அடுக்கின் அளவு உண்மையில் அதிகரிக்கத் தொடங்குகிறது இதனால் தலைகீழ் சார்பு மின்னழுத்தம் குறைப்பு பகுதியின் அளவும் குறைவின் போது என்ன நடக்கிறது என்பதை அதிகரிக்கிறது இந்த எதிர்மறை துருவமுனைப்பின் காரணமாக இங்கு இருக்கும் துளைகள் சுமந்து செல்கின்றன நேர்மறையான கட்டணங்கள் இந்த துளைகள் ஈர்க்கப்பட்டு பின்னர் செல்லுங்கள் எனவே இந்த துளை உண்மையில் ஈர்க்கப்பட்டு பின்னர் பேட்டரி முனையத்தின் வழியாக பாய்கிறது சரி இதேபோல் n பிராந்தியத்தில் தேர்தல்களும் உறிஞ்சப்பட்டு பேட்டரி முனையத்தின் வழியாக பாயும் ஒரு வெப்பச்சலன மின்னோட்டத்திற்கு வழிவகுக்கும் இந்த திசையில் இருந்து இந்த உரிமையைத் திருத்துவதில் நான் சரியாகப் பெறுகின்ற புகைப்பட மின்னோட்டமாக இது இருக்கும் ஆனால் இந்த துளைகள் மற்றும் எலக்ட்ரான்கள் இந்த குறிப்பிட்ட வழியில் நகரும்போது என்ன நடக்கிறது என்றால் அவை எதிர் சார்ஜ் கேரியர்களை விட்டுச் செல்கின்றன சரி இந்த எதிர் சார்ஜ் கேரியர்கள் அசையாதவை அவை நீட்டிக்கத் தொடங்குகின்றன பிராந்தியத்தில் பரவாயில்லை ஏனென்றால் அவர்கள் இப்போது இந்த பக்கத்தைப் பார்க்கிறார்கள் எனவே அவர்கள் பிராந்தியத்தில் விரிவாக்கத் தொடங்குகிறார்கள் அங்கு அவர்கள் இந்த வழியில் எதிர் கட்டணங்களை உருவாக்குவார்கள் எனவே அசையாத இரும்புகள் அடுக்குகள் இருக்கும் அவற்றை சமநிலைப்படுத்த உருவாக்கப்படுகின்றன உள்ளார்ந்த மீது நேர்மறையான கட்டணங்கள் இருக்கும் பகுதி வலது உண்மையில் நீங்கள் பி பக்கத்தை மிகப் பெரிய டோபன்ட் செறிவுடன் ஊக்கப்படுத்தினால் இது நீட்டிக்கப்படும் என்பதை நீங்கள் காணலாம் இந்த பகுதி உண்மையில் I பிராந்தியத்தில் விரிவடைகிறது P பபக்கத்தில் அசையாத மண் இரும்புகளை நடுநிலையாக்குவதற்கு தேவையான கட்டணங்களின் அளவு உள்ளார்ந்த பிராந்தியத்தில் மிகப் பெரியதாக இருக்கும் அதே பக்கத்தில் இந்த பக்கமும் நடக்கும் எனவே இந்த நேர்மறையான கட்டணங்கள் இருக்கும் எல்லா தேர்தல்களையும் சமன் செய்வதற்காக வெளியேறிய பின் வலதுபுறம் உங்களுக்கு எதிர்மறையான குற்றச்சாட்டுகள் தேவைப்படும் மேலும் இது பொதுவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வழியில் ஊக்கமருந்து சுயவிவரங்களைத் தேர்வுசெய்தால் நீங்கள் உண்மையில் நிகர எண்ணைக் கொண்டிருப்பீர்கள் I பிராந்தியத்தில் கட்டணங்கள் பிளஸ் பகுதிகளை விட மிகப் பெரியதாக இருக்கும் எனவே நீங்கள் சார்ஜ் அடர்த்தியைப் பார்த்தால் உங்களுக்கான கட்டண அடர்த்தியை வரைய அனுமதிக்கிறேன் இதை நாங்கள் சில x 0 என்று கருதலாம் இது சில x ஏதோவாக இருக்கும் பி பக்கத்திலிருந்து குறைக்கும் அடுக்கு அகலம் இதை அழைக்கலாம் WdP என n பக்கத்திலிருந்து குறைப்பு அடுக்கு இதை WdN என அழைப்போம் P என்பது P வகையை குறிக்கிறது N என்பது N வகை வலதுபுறம் குறிக்கிறது இடையில் இதை WI என அழைப்போம் WI என்பது உள்ளார்ந்த தெளிவான உரிமை நீங்கள் எங்கு வரைய வேண்டுமானாலும் கட்டணம் செறிவு P பக்க பகுதி கனமான தன்மையைக் கொண்டுள்ளது என்பதைக் காண்பீர்கள் எதிர்மறை கட்டணங்கள் இது எதிர்மறை கட்டணங்களால் வகைப்படுத்தப்படுகிறது ஏனென்றால் அங்குள்ள அனைத்து எலக்ட்ரான்களும் மன்னிக்கவும் அங்குள்ள அனைத்து துளைகளும் அவை பறந்தன எலக்ட்ரான்கள் மட்டுமே பின்னால் உள்ளன இதேபோல் n வகை பகுதிக்கு நீங்கள் உண்மையில் நேர்மறையான கட்டணங்களைக் காண்பீர்கள் எனவே இது பொதுவாக பி பக்கப் பகுதியுடன் ஒப்பிடும்போது ஊக்கமருந்து சுயவிவரம் n மிகவும் அளவிடப்பட்டிருப்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே கவர்கள் உங்களுக்குத் தெரிந்த n அடுக்கு ஏற்படும் கட்டணங்களின் அளவு இதைவிடப் பெரியதாக இருக்கும் எனவே இது இங்கே சார்ஜ் செறிவாக இருக்கும் இடையில் ஒரு சிறிய எதிர்மறை சேனல் வகை இருக்கிறது சரி சரியாக ஒரு சேனல் அல்ல ஆனால் அதற்கு எதிர்மறை கட்டணங்கள் உள்ளன எனவே இது அடிப்படையில் சார்ஜ் அடர்த்தி கூலொம்ப் மீட்டருக்கு அளவிடப்படுகிறது என்று நீங்கள் கூறலாம் எனவே இது ஃபோட்டோ டிடெக்டருடன் நீளத்தின் குறுக்குவெட்டின் செயல்பாடாக சார்ஜ் அடர்த்தி இப்போது இது அடர்த்தியாக இருக்கும்போது மின்சார புலம் எப்படி இருக்கும் சார்ஜ் அடர்த்தியிலிருந்து மின்சார புலத்தை நீங்கள் எவ்வாறு கண்டுபிடிப்பது நீங்கள் அந்த விஷங்களையும் லாப்லேஸின் சமன்பாடுகளையும் இங்கே பயன்படுத்தலாம் இது நீங்கள் பயன்படுத்தும் விஷ சமன்பாடு என்பது உங்களுக்குத் தெரியும் ∇ 2 v ρv ε ε இன் பொருள் அனுமதி குறைக்கடத்தி நாம் பயன்படுத்தியவை மற்றும் ∇ 2 இந்த விஷயத்தில் உண்மையில் d2 dx2 ஆக குறைகிறது ஏனெனில் மாறுபாடு ஒரு அச்சில் மட்டுமே உள்ளது இது ஒன்றே என்பதையும் நாங்கள் அறிவோம் எனவே இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் மின்சார புலம் -dv dx ஆல் வழங்கப்படுகிறது என்பதையும் நாங்கள் அறிவோம் ஏன் ஏனெனில் இது v வலது சாய்வு ஆனால் v இன் சாய்வு மைனஸ் சாய்வு ஆனால் இந்த குறிப்பிட்ட வழக்கில் சாய்வு ஒரு பரிமாண செயல்பாடு எனவே இது வெறுமனே -dv dx இது அங்கு பொருத்தமான திசையில் மின்சார புலம் எனவே நீங்கள் இந்த சமன்பாட்டைப் பயன்படுத்தலாம் dE dx இந்த சமன்பாட்டில் இங்கே மாற்றுகிறது மின்சார புலம் சமன்பாடு dE dx ρv ε தற்செயலாக இது ஒரு பரிமாண காஸின் சட்டமாகும் இந்த சமன்பாடுகளை நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பதைப் பயன்படுத்தலாம் இது மின்சார புலம் அடிப்படையில் ΔE ρv ε Δx எனவே மின்சாரத் துறையில் மாற்றம் இது Δx times மடங்கு ஆகும் எனவே இது அடிப்படையில் ஒரு பொருளில் சாய்வு எனவே நீங்கள் இந்த சரிவை Δx ஆல் பெருக்கினால் நீங்கள் மின்சார புலத்தைப் பெறப் போகிறீர்கள் அந்த கணக்கீடுகளை எல்லாம் செய்ய வேண்டாம் ஏனென்றால் நான் அந்த கணக்கீடுகளை உங்களுக்காக எடுத்துச் செல்லப் போவதில்லை என்பது சுவாரஸ்யமானது என்னவென்றால் உண்மையில் மின்சார புலம் என்னவாக இருக்கும் என்பதைப் பார்ப்பது அங்கு சார்ஜ் அடர்த்தி மாறாமல் இருக்க மின் புலம் நேர்கோட்டுடன் உயர வேண்டும் எனவே dE dx என்பது சில நிலையான k சரியானது இது சில நிலையான k ஆக இருந்தால் இதை ஒருங்கிணைப்பதன் மூலம் உங்களுக்கு E ∝ kx கிடைக்கும் எனவே மின்சார புலம் நேர்கோட்டுடன் மாற வேண்டும் அதே நேரத்தில் அந்த குறிப்பிட்ட பகுதியில் உள்ள சார்ஜ் அடர்த்தி நிலையானது சார்ஜ் அடர்த்தி நிலையானது என்று நாங்கள் கருதினோம் எனவே நீங்கள் பார்ப்பது என்னவென்றால் மின்சார புலம் உயர்கிறது இந்த பிராந்தியங்களுக்குள் சரி எனவே நாம் ஏற்கனவே வரைந்த எல்லைகளை பின்பற்ற முயற்சிப்போம் எனவே இது மின்சார புலத்திற்கான எல்லை எனவே மின்சார புலம் மிக உயர்ந்த மதிப்புக்கு உயரும் இதை Emax எமாக்ஸ் என்று அழைப்போம் இது உயர்த்திய இந்த அளவின் அளவு இங்கே கட்டணம் அடர்த்தி என்ன கட்டண அடர்த்தி qNd இது தானம் சார்ஜ் செய்யப்பட்ட அடர்த்தி சரி எனவே qNd இதை நாம் வகுக்கிறோம் ε நீங்கள் சாய்வைப் பெறப் போகிறீர்கள் எனவே இதை நீங்கள் சரியான எண்ணைப் பெருக்கி WdN நீங்கள் மின்சாரத் துறையை சரியாகப் பெறப் போகிறீர்கள் எனவே இது நீங்கள் பெறப் போகும் மின்சார புலம் உச்ச மதிப்பு பின்னர் மின்சார புலம் உண்மையில் குறைந்து அடுக்கு வழியாக செல்லும்போது சிறிது குறைகிறது ஏனெனில் இங்கே கட்டண அடர்த்தி எதிர்மறையானது அந்த கட்டண அடர்த்தியை நாம் -qNi ε சரி என்று கொடுக்கலாம் எனவே இந்த எதிர்மறையின் காரணமாக மின்சார புலம் சற்று குறைகிறது பின்னர் p வகை பொருளுக்குள் நுழையும் போது மின்சார புலம் உண்மையில் 0 ஆக குறைகிறது கட்டணம் அடர்த்தி -qNA ε எனவே இதை WdP ஆல் பெருக்கினால் அது கட்டணம் ஆகும் அடர்த்தி ஆனால் இது இறுதியில் 0 வரை அடையும் எனவே இது ஒரு எளிய PIN கட்டமைப்பிற்காக நீங்கள் காணக்கூடிய மின்சார புலம் சுயவிவரம் எனவே இங்கு உருவாக்கப்படும் எலக்ட்ரான்கள் அல்லது உருவாக்கப்படும் ஃபோட்டான்கள் அவை எதிர் திசையில் நகரும் எனவே நீங்கள் படத்தில் இருந்து பார்க்கலாம் மேலே உருவாக்கப்பட்ட ஒரு நேர்மறை எலக்ட்ரான் முழு ஜோடி இருந்தால் இந்த நேர்மறை கட்டணம் இந்த பக்கத்தை நோக்கி ஈர்க்கப்படும் எனவே அவை எதிர்மறை முனையத்தை நோக்கி ஈர்க்கப்படும் மேலும் இது இந்த குறிப்பிட்ட திசையை எடுக்கும் எலக்ட்ரான்கள் எதிர் திசையில் செல்லும் போது சரி இது மின்சார புலத்திற்கு நீங்கள் பார்ப்பது சரிதான் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் ஊக்கமருந்து சுயவிவரங்களை சரியான முறையில் சரிசெய்வதன் மூலம் அதிகபட்ச மின்சார புலத்தின் அளவை நீங்கள் கட்டுப்படுத்தலாம் எனவே நீங்கள் ஊக்கமருந்து சுயவிவரங்களை சரிசெய்ய வேண்டும் பின்னர் நீங்கள் சார்பு மின்னழுத்தத்தை சரிசெய்வதன் மூலம் உள்ளார்ந்த அடுக்கு அகலத்தின் அளவைக் குறைக்கலாம் இந்த காரணத்தினாலேயே அதிகபட்சமாக பயன்படுத்தக்கூடிய மின்னழுத்தம் என்ன ஒரு புகைப்பட டையோடு நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய அதிகபட்ச தலைகீழ் சார்பு என்ன என்பதையும் நீங்கள் காண்பீர்கள் ஏனென்றால் நீங்கள் உள் நுரையீரல் புலத்தை விட அதிகமாக விண்ணப்பித்தால் மிகப் பெரியதாகிவிடும் அது புகைப்பட டையோடு தானே உடைந்து போக வழிவகுக்கும் இப்போது இது மின்சாரத் துறையினருக்கானது ஆனால் நீங்கள் ஒரு புகைப்பட டையோடு சுற்று வடிவமைக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஆர்வமாக இருப்பது தற்போதைய மற்றும் மின்னழுத்த பண்பு என்னவாக இருக்கும் எனவே நீங்கள் திரும்பிச் சென்றால் ஒரு எளிய ப சந்தி டையோடுக்கு தற்போதைய மற்றும் மின்னழுத்த பண்பு என்னவென்று உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் எனவே நீங்கள் பொதுவாக சில மிகச் சிறிய இருண்ட மின்னோட்டத்துடன் மன்னிக்கவும் மிகச் சிறிய எதிர்மறை மின்னோட்டத்துடன் தொடங்கவும் பின்னர் மின்னோட்டம் பூஜ்ஜியமாக இருக்கும் பின்னர் அது மெதுவாக உயர்த்தத் தொடங்கும் பின்னர் இறுதியில் அது உயர்த்தப்படும் நேர்மறை மின்னழுத்த அணுகலில் மின்னழுத்தத்தில் இந்த வெட்டு உள்ளது நீங்கள் முன்னோக்கி சார்பு செய்தால் இதைப் பெறப் போகிறீர்கள் வெளிச்சம் இல்லாதபோது வெளிச்சம் இல்லாதபோது இது நிகழ்கிறது எனவே இந்த மின்னோட்டத்தை இருண்ட மின்னோட்டம் இருண்ட மின்னோட்டம் என்ன அதைப் பற்றி இருண்டது என்று கருதலாம் இங்கே ஆப்டிகல் உள்ளீடு எதுவும் இல்லை என்பது எளிது நீங்கள் உண்மையில் சார்புகளை மாற்றியமைத்து குறிப்பிட்ட அளவு ஆப்டிகல் சிக்னலைப் பயன்படுத்தும்போது இந்த வளைவுக்கு என்ன நடக்கும் எனவே v 0 இல் என்ன நடக்கிறது என்பதைக் கவனியுங்கள் நாங்கள் PIN சந்தியை குறுகிய சுற்றமைப்பு செய்துள்ளோம் எனவே வெளிப்புறத்தில் குறுகிய சுற்றமைப்பு மூலம் இரண்டிற்கும் இடையில் எந்த வித்தியாசத்தையும் நாங்கள் வைத்திருக்கவில்லை ஆனால் உள்ளே ஒரு குறைப்பு அடுக்கு உள்ளது ஏனெனில் ஒரு கட்டமைப்பில் குறைப்பு அடுக்கு உள்ளது மற்றும் எலக்ட்ரான் துளை ஜோடிகளை உருவாக்கும் சில ஆப்டிகல் ஆற்றலை நான் வழங்குவேன் மேலும் இந்த எலக்ட்ரான் துளை ஜோடிகள் இன் பில்ட் எலக்ட்ரிக் புலத்தின் காரணமாக அவை ஏற்கனவே நகரும் எதிர் திசைகள் ஒரு குறிப்பிட்ட அளவு மின்னோட்டத்தை ஏற்படுத்துகின்றன எனவே v 0 வெளிப்புற மின்னழுத்தம் 0 உடன் பயன்படுத்தப்பட்டாலும் கூட நீங்கள் இன்னும் ஓரளவு மின்னோட்டத்தைக் கொண்டிருக்கிறீர்கள் அதனால்தான் வரைபடம் செங்குத்தாக கீழ்நோக்கி நகர்கிறது எனவே நீங்கள் பார்ப்பது இந்த வகை வரைபடமாகும் இது நிச்சயமாக சற்று மிகைப்படுத்தப்பட்டதாக இல்லை அது சற்று மிகைப்படுத்தப்படவில்லை எனவே நீங்கள் பார்க்கக்கூடியது என்னவென்றால் vγ வெட்டு எந்த வெளிச்சமும் இல்லாமல் புகைப்பட டையோடு நீங்கள் பார்த்த மின்னழுத்தம் உண்மையில் பெரியதாகவும் மாறும் அதே நேரத்தில் தலைகீழ் மின்னோட்டமும் அதிகரிக்கும் சரி இது ஒரு புகைப்பட டையோட்டின் IV பண்பு நேர்மறையில் இந்த அளவு மில்லி ஆம்பியர் மணிநேரங்களில் உள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதேசமயம் இங்கே அளவானது மைக்ரோஅம்பியர் வழக்கில் உள்ளது நாம் நகர்வதற்கு முன் பொருட்களைப் பற்றிய ஒரு கடைசி புள்ளி ஒளியின் உறிஞ்சுதலை நாங்கள் தேடும் ஒரு பொதுவான பொருள் அரைக்கடத்தி பொருளை நீங்கள் எடுத்துக் கொண்டால் சில துண்டிக்கப்பட்ட அலைநீளத்தில் ஒரு கடுமையான வெட்டு இருப்பதைக் காணலாம் anyc ஏதேனும் λ அது அலைநீளத்தின் ஃபோட்டான்கள் λ λc இதை உறிஞ்சாது என்பது முக்கியம் observed λc உள்ளவை மட்டும் உள்வாங்கப்படாது இது ஏன் நன்றாக இருக்கும் நீங்கள் பொருளின் குவாண்டம் இயக்கவியலுக்குச் சென்றால் இது ஏன் நன்றாக இருக்கும் இது சரியாக என்ன நடக்கிறது என்பது நீங்கள் குறிப்பிட்ட ஃபோட்டானுடன் வருகிறீர்களா ஒரு ஃபோட்டான் புகைப்பட டையோடு மீது விழுகிறது பின்னர் அது நிலத்திலுள்ள அணுக்களால் உறிஞ்சப்படுகிறது அங்கே ஒரு எலக்ட்ரான் அல்லது ஒரு குறிப்பிட்ட அணுவை மேல் மாநிலத்திற்கு ஊக்குவிப்பதன் மூலம் சரி கிடைக்கக்கூடிய எனர்ஜி பேண்ட் இடைவெளியை விட அதிகமான ஒளி ஆற்றலை நீங்கள் கருத்தில் கொள்ளும்போதுதான் இது நிகழும் எனவே நீங்கள் அதை விட குறைவாக இருந்தால் உறிஞ்ச முடியாது அதனால் அது உறிஞ்சப்படாது அது பரவுகிறது இந்த குறிப்பிட்ட பொருள் சரியாக உறிஞ்சப்பட முடியாதபோது வெளிப்படையானது என்று நாங்கள் கூறுகிறோம் எனவே உங்கள் hc λ want இது ஆற்றல் c λ f ஆக இருக்க வேண்டும் எனவே hcλ the ஆற்றல் உறிஞ்சுதல் சரியான உறிஞ்சுதலுக்கு இந்த ஆற்றல் Eg வை விட அதிகமாக இருக்க வேண்டும் எனவே இது Eg வை விட அதிகமாக இருக்க வேண்டும் இந்த சமன்பாட்டைச் சுற்றிப் பார்ப்போம் hc Eg λ ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் அல்லது λ ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் காணலாம் எனவே இங்கே என்ன நடக்கும் hc Eg λ அல்லது λ hc Eg எனவே நீங்கள் h இன் வழக்கமான மதிப்பை வைக்கலாம் அதாவது 6 6 x 10 34 மற்றும் c மதிப்பை நீங்கள் வைக்கலாம் மற்றும் எலக்ட்ரான் வோல்ட் அடிப்படையில் Eg எலக்ட்ரான் வோல்ட் அடிப்படையில் நான் எவ்வாறு ஆற்றலை வெளிப்படுத்துகிறேன் அதை 1 6 x 10 19 ஆல் வகுக்க வேண்டும் அது ஒரு எலக்ட்ரானின் வோல்ட்டாக இருக்கும் எனவே அது ஒரு வோல்ட் வழியாக நகர்ந்தால் அது எலக்ட்ரான் பெறும் ஆற்றலாக இருக்கும் இந்த அளவுகளை வெளிப்படுத்துங்கள் பின்னர் நினைவில் கொள்வதற்கான ஒரு நல்ல வழி இந்த வெட்டு நிபந்தனை என்னவென்றால் 1 24 மைக்ரான் இருக்க வேண்டும் இதை நாம் சரியாகப் பெற்றிருக்கிறோமா எலக்ட்ரான் வோல்ட்டில் இதுதான் உறிஞ்சுதலுக்கும் உறிஞ்சுதலுக்கும் இடையில் வேறுபாடு இல்லை எனவே இப்போது PIN சந்தி டையோடு பார்த்துள்ளோம் PIN இல் ஒரு சிறிய மாற்றம் உங்களுக்கு APD டையோடு சரி தரும் APD என்பது கட்டமைப்பை நான் முதலில் வரைய அனுமதிக்கிறேன் நான் கட்டமைப்பை வரையமாட்டேன் எனவே நான் இங்கே அடுக்குகளை வெறுமனே குறிப்பிடுவேன் எனவே இது மெல்லிய P பகுதியை ஒரு பெரிய π பகுதி வைத்திருப்பதன் மூலம் தொடங்குகிறது இது உள்ளார்ந்த பகுதி ஆனால் இது பெரும்பாலும் மற்றும் மிகக் குறைந்த அளவு p பொருள் டோப் செய்யப்பட்டுள்ளது எனவே இந்த π அடுக்கு பெரும்பாலும் p லேயரின் சிறிய அளவிலான டோப் ஆகும் இன்னும் ஒரு p பகுதி இருக்கும் இது முக்கியமானது n ஒரு பகுதி சரி n பகுதி என்பது பெரிதும் ஊக்கமளிக்கப்பட்ட எலக்ட்ரானாகும் இது உங்களுக்கு எலக்ட்ரான்களைக் கொடுக்கும் நன்கொடையாளர்களுடன் பெரிதும் ஊக்கமளிக்கிறது எனவே இங்கு ஏராளமான எலக்ட்ரான்கள் உள்ளன இது பெரிதும் அளவிடப்படுகிறது இது பொதுவாக p doped அல்லது குறைந்த பட்சம் மிக உயர்ந்த அளவிலானது எனவே இங்கே ஒரு பெரிய மின்சார புலம் சாய்வு என்பதை நீங்கள் உண்மையில் பார்ப்பீர்கள் ஏனெனில் இது எங்களால் தலைகீழானவுடன் இது நிறைய நேர்மறை சார்ஜ் கேரியர்களை இங்குள்ள அயனிகளை விட்டுச்செல்லும் மற்றும் p எதிர்மறையாக இருக்கும் எனவே மின்சார புலத்தின் ஒரு பெரிய சாய்வு சரி எனவே நீங்கள் மின்சார புலத்தை வரைந்தால் ஒரு பெரிய மின்சார புலம் நீங்கள் இங்கே செல்லப் போகிறீர்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் பின்னர் மின்சாரத் துறையின் ஒரு துளி உள்ளது ஏனெனில் இந்த பகுதி எதிர்மறை உரிமையாகிறது இது எளிமையான PIN வகை கட்டமைப்பாக இருந்தது நிச்சயமாக இது இங்கே N அல்ல ஆனால் இது வெறும் PIN வகையாகும் இங்கு என்ன நடக்கும் என்பது இந்த p பிராந்தியத்தின் காரணமாக இருக்கிறது சரி எனவே இந்த துளைகளும் இருக்கும் மன்னிக்கவும் இது செய்யும் இந்த சக எதிர்மறை ஒரு பெரிய அளவு மற்றும் மின்சார புலம் 0 ஆக குறையும் நீங்கள் அதை சற்று டோப் செய்தால் அல்லது நீங்கள் தலைகீழ் சார்பு மின்னழுத்தம் மிக அதிகமாக இல்லாவிட்டால் இந்த மின்சார புலம் சாய்வு மிகப் பெரியதாக இருக்காது சரி எனவே இது இதுபோன்றதாக இருக்கும் எனவே குறைந்த சார்பு நிலைமைக்கு இது இருக்கும் துரதிர்ஷ்டவசமாக இதற்கு நிலைமை நீங்கள் பெருக்கல் அடுக்கின் விளைவை உண்மையில் பெறமாட்டீர்கள் ஏனென்றால் தாக்கம் அயனியாக்கம் ஏற்படுவதற்கு உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு மின் குறைந்தபட்சம் தேவைப்படுகிறது ஏனெனில் மின்சார புலம் குறிப்பிட்ட அளவு ஆற்றலைக் கொண்டுள்ளது ½ ε e2i என்பது ஆற்றல் கொண்டதாகும் பொதுவாக ஆகவே அந்த ஆற்றல் பொருளின் லட்டு மாறிலியை விட அதிகமாக இல்லாவிட்டால் பெருக்கல் பகுதியைப் போலவே உறிஞ்சுதலில் இருக்கும் அந்த லட்டுகளை உதைக்க முடியாது இரண்டாம் நிலை EHP யை வெளியிடுவதற்காக இரண்டாம் நிலை EHP யின் தாக்கத்தை வெளியிட சரி அயனியாக்கம் நீங்கள் அவற்றை மிகவும் கடினமாக உதைக்க வேண்டும் மேலும் மின்சார புலம் போதுமான மதிப்பைக் கொண்டால் மட்டுமே அவை நிகழும் அவை உதைக்க போதுமான அளவு ஆற்றல் உள்ளது பின்னர் இரண்டாம் நிலை EHP இது இரண்டாம் நிலை EHP ஐ உருவாக்குவதால் ஒரு APD இன் பொறுப்பு M எனப்படும் ஒரு காரணியால் பெருக்கப்படுகிறது M என்பது பெருக்கல் காரணி இந்த பெருக்கல் காரணி புள்ளிவிவர அளவுரு என்று மாறிவிடும் நீங்கள் M 10 அல்லது M 20 அல்லது M ஐ அளவிட முடியும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இது பெரும்பாலும் அளவிடப்படுகிறது மற்றும் கொடுக்கப்பட்ட கட்டமைப்பிற்கு M இன் மதிப்பைக் கண்டுபிடிக்க வளைவில் பொருத்தப்பட்டிருக்கும் ஆனால் இது பொதுவாக எம் இன் மதிப்பு என்று நீங்கள் கூற முடியாது இது எந்தவொரு நல்ல துல்லியத்துடனும் உங்களுக்குத் தெரியும் எனவே இது சற்று புள்ளிவிவர அளவுருவானது இது ஏபிடி சத்தத்திலும் காண்பிக்கப்படுகிறது இது அடுத்த தொகுதியில் நாம் பார்ப்போம் இந்த பெருக்கல் காரணி காரணமாக APD கட்டமைப்பில் சத்தம் கூட பெரியதாகிறது என்பதை PIN கட்டமைப்புகளுடன் ஒப்பிடுகிறது நன்மை பெரிய நடப்பு ஆதாயமும் இது மிக விரைவாக வேலை செய்ய முடியும் ஆனால் பெரிய தற்போதைய ஆதாயம் APD இன் முதன்மை நன்மை தீமை என்னவென்றால் சத்த விகிதத்திற்கான சமிக்ஞை சிறிது பாதிக்கப்படுகிறது ஆனால் அவை மிகக் குறைந்த ஆப்டிகல் சக்திகளை அளவிட மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் APD க்கான மறுமொழி மீ மடங்கு பின் டையோட்களின் மறுமொழி எனவே நீங்கள் 1 இன் நேரான காரணியாக பெறும் அளவு எதுவாக இருந்தாலும் APD க்கு இது m பெருக்கத்தின் காரணியாகிறது சரி இதைப் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பொதுவாக ஒளி இந்த வழியில் ஒரு APD க்குள் நுழைகிறது எனவே இது உண்மையில் n பிராந்தியத்திலிருந்து நுழைகிறது ஒளி இந்த பிராந்தியத்திலிருந்து நிகழ்ந்தது மேலும் இந்த n பகுதி போதுமான அளவு மெல்லியதாக செய்யப்படுகிறது இதனால் பெரும்பாலான ஒளி உண்மையில் P பகுதி வழியாக வருகிறது மீண்டும் இந்த P பிராந்தியமும் உண்மையில் ஒளி அதிகம் உறிஞ்சப்படாத வகையில் செய்யப்படும் இப்போது அது நடக்காது என்பதை எவ்வாறு உறுதிப்படுத்துவது அதைப் பற்றி நாம் என்ன செய்ய முடியும் நான் இங்கு இண்டியம் பாஸ்பேட்டைப் பயன்படுத்தினால் இந்த InP பொருள் சுமார் 1 35 எலக்ட்ரான் போல்ட் இடைவெளியைக் கொண்டுள்ளது அதாவது 9 அதாவது 960 நானோ மீட்டர்களை விட அதிகமாக இருந்தால் இது இங்கு போதுமான ஆற்றலாக இருக்காது அதனால் எதுவாக இருந்தாலும் சம்பவமாக இருக்கும் ஃபோட்டான்கள் இங்கே உறிஞ்சப்படாது இந்த P லேயர் மற்றும் n லேயர் நீங்கள் அவற்றை InP பொருள் மூலம் ஊக்கப்படுத்தினால் அல்லது InP பொருள் மூலம் செய்தால் அவை ஆப்டிகல் இரண்டாவது மற்றும் மூன்றாவது சாளரங்களில் வெளிச்சத்திற்கு வெளிப்படை எனவே ஒளி வெறுமனே உள்ளார்ந்த பகுதி வழியாக செல்கிறது л பகுதி அல்லது உள்ளார்ந்த அடுக்கை அடைகிறது அங்கு அது உறிஞ்சப்படுகிறது இதை நீங்கள் எவ்வாறு உறுதிப்படுத்த முடியும் இதை நீங்கள் InGaAs டையோடு கொண்டு இயக்குகிறீர்கள் நான் InGaAs பொருள் மூலம் சொல்கிறேன் InGaAs பொருள் 1 6 மைக்ரான் அல்லது 1 7 மைக்ரான் வேகத்தில் துண்டிக்கப்பட்டுள்ளது என்பதை நாங்கள் அறிவோம் எனவே இது அனைத்து ஃபோட்டான்களையும் உறிஞ்சிவிடும் இருப்பினும் உருவாக்கப்படும் ஃபோட்டான் கேரியர்கள் உருவாக்கப்படும் புகைப்பட கேரியர்கள் அவை இந்த பிராந்தியத்தில் சேகரிக்கப்படும் அவை இந்த பிராந்தியத்திற்கு அனுப்பப்படும் இதனால் அவை மிகப் பெரிய மின்சாரத் துறையை அனுபவிக்கும் மற்றும் இது மின்சார புலம் பின்னர் அவை இரண்டாம் நிலை EHP எனவே இந்த குறிப்பிட்ட பொருள் எவ்வாறு செய்யப்படுகிறது நிச்சயமாக இங்கே P பிராந்தியமும் InP பொருளால் ஆனது எனவே நீங்கள் அதைப் பார்த்தால் நீங்கள் ஒரு சாண்ட்விச் கட்டமைப்பைப் பார்க்கிறீர்கள் அங்கு பொருள் உள்ளார்ந்த அடுக்கு அடிப்படையில் ஒரு InGaAs பொருள் மேல் மற்றும் கீழ் அடுக்குகள் வெவ்வேறு பொருட்களுடன் உள்ளன எனவே ஒரு பொதுவான சாம் APD எவ்வாறு செயல்படுகிறது சில நேரங்களில் நீங்கள் பிரிப்பு உருவாக்கிய உறிஞ்சுதல் பெருக்கல் பகுதிகளையும் காணலாம் எனவே இதை திடீரென மாற்றுவதற்குப் பதிலாக இன்னும் சிறந்த தற்போதைய ஆதாய சுயவிவரங்களைப் பெறுவதற்கும் சத்தம் பண்புகளை மாற்றுவதற்கும் உங்களுக்குத் தெரிந்தால் அடுக்கின் சில தரங்களைச் செய்யுங்கள் PIN இது டையோடிற்கான APDயின் கட்டமைப்பு மற்றும் கட்டமைப்பைப் பற்றியது பின்னர் புகைப்பட டையோடின் அலைவரிசையால் முக்கியமாக நிர்ணயிக்கப்பட்ட புகைப்பட டையோடின் மறுமொழி நேரம் பற்றி அடுத்த தொகுதியைப் பார்ப்போம் மேலும் எதைப் பார்ப்போம் தொடர்புடைய சத்தங்கள் புகைப்பட டையோட்களில் உள்ளன பின்னர் நாங்கள் எளிய ஆப்டிகல் ரிசீவரைப் பற்றி பேசுவோம் முதல் அல்லது இரண்டாவது தொகுதிக்கூறுகளில் நாங்கள் பேசிய தகவல் தொடர்பு முறைக்குத் திரும்பிச் செல்வோம் பின்னர் அந்த எளிய நேரடி கண்டறிதலைப் பற்றி பேசுவோம் ஆஃப் கீ கண்டறிதல் ஆப்டிகல் சிக்னல்களைக் கண்டறிவதற்கும் ஆப்டிகல் ரிசீவர் செயல்பாட்டைச் செய்வதற்கும் ஒருவர் என்ன வகையான ஆப்டிகல் ரிசீவர் டிரேட்ஆஃப்களைச் செய்ய வேண்டும் என்பதைப் பாருங்கள்